இன்றைய வகுப்பிற்கு உங்களை மீண்டும் வரவேற்பதில் பெரு மகிழ்ச்சி கொள்கிறேன் நிர்வாக கணக்கியலின் முக்கியமான கருத்துக்கள் மற்றும் நிர்வாக கணக்கியலின் சில நுட்பங்கள் குறித்து ஏற்கனவே விவாதித்தோம் இப்போது நிர்வாக கட்டுப்பாட்டு அமைப்பு மற்றும் பொறுப்பு கணக்கியல் குறித்து விவாதிப்போம் கணக்கீட்டின் இந்த பகுதி என்னவென்றால் நிறுவனங்களை எவ்வாறு வெற்றிகரமாக நிர்வகிப்பது மற்றும் முடிவுகளை எடுப்பது என்பதும் நிர்வாகம் எப்போதும் நிறுவனத்தின் மற்றும் அதன் அனைத்து பங்குதாரர்களின் நலன்களுக்காக இருக்குமாறு முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதாகும் ஒவ்வொரு நிறுவனமும் சில குறிக்கோள்களை மனதில் கொண்டு உருவாக்கப்படுகின்றன மேலும் அந்த நோக்கங்களை அடைவது என்பது ஒவ்வொரு அமைப்பினதும் முக்கிய நோக்கமாகும் வெவ்வேறு கருத்துக்கள் மாறுபட்ட நுட்பங்கள் அதனால் பல்வேறு செயல்கள் ஆகியவற்றின் மூலம் சொல்ல விரும்பிய முடிவுகளை அடைய முடியும் நாம் நிர்வாக கட்டுப்பாட்டு அமைப்பு மற்றும் பொறுப்பு கணக்கியல் குறித்து பேசும் போது அதன் பொருளானது அவை நாம் நிறுவனத்தில் செய்யும் அனைத்தும் ஆகும் அவை நிதி சார்ந்த மற்றும் நிதி சாரா சொற்களாக இருக்கலாம் அதன் முக்கிய நோக்கம் என்னவென்றால் சிறந்த பங்களிப்பையும் மற்றும் சிறந்த செயல்திறனையும் சிறப்பாக அளிப்பதாகும் நிர்வாகக் கட்டுப்பாட்டு முறை பற்றிநாம் பேசும்போதுஎதிர்காலத்தில்அவர்கள்என்ன செய்யப் போகிறார்கள் என்பதைத்திட்டமிடுவதையும்பின்னர் நிறுவனத்தின் விவகாரங்களை சரியாகக் கட்டுப்படுத்துவதையும்பற்றிஇங்கு குறிப்பிடுகிறோம் எனவே ஆரம்பம் என்பது திட்டமிடல் மற்றும் முடிவானது கட்டுப்பாடு இதன் பொருள் என்னவென்றால் ஒரு பெரிய செயல்முறை அவை அனைத்தையும் உள்ளடக்கியது அவற்றை நீங்கள் ஒரு சொல்லாக கருதலாம் அல்லது உங்கள் செயல்முறையின் ஒருவழியாக கருதலாம் எனவே நீங்கள் திட்டமிடுகிறீர்கள் நீங்கள் இலக்கை நிர்ணயிக்கிறீர்கள் குறிக்கோள்களை அமைத்துள்ளீர்கள் இது வரவு செலவுத் திட்டங்களைப் பயன்படுத்துவது அல்லது செலவுத் தாள்களைத் தயாரிப்பது என்பது ஒரு கேள்வியாக இருந்தாலும் மற்ற நுட்பங்களைப் பற்றி விவாதிக்கும்போது இப்போது வரை செலவு அல்லது செலவின் அறிக்கையுடன் தொடங்கினோம் முதலில் நாம் பட்ஜெட் செய்யப்பட்ட செலவுத் தாள் நிலையான செலவுத் தாள் மற்றும் அந்த நிலையான செலவுத் தாள் வெவ்வேறு தயாரிப்புகளுக்கான ஒரு யூனிட்டுக்கு தேவையான உற்பத்தியின் விலையை அடைவதற்கும் செலவுத் தாளைத் தயாரிப்பதற்கும் வேறுபட்ட பங்குதாரர்களுக்கு இலக்காகக் கொடுப்பதற்கும் வழிகாட்டியாக உள்ளது உள் பங்குதாரர்கள் வெவ்வேறு துறைகள் அலகுகள் மற்றும் அமைப்பின் துணைக்குழுக்கள் என்பது உற்பத்தியின் மொத்த செலவு இதை விட அதிகமாக இருக்கக்கூடாது என்பதற்கான அறிகுறியாகும் இது இந்த வரம்பு வரை அல்லது இந்த வரம்பிற்குள் அதிகபட்சமாக இருக்க வேண்டும் எனவே நாம் செலவுத் தாளைத் தயாரிக்கிறோம் செலவுத் தாள் வழிகாட்டும் நோக்கத்திற்கும் குறைந்தபட்ச அளவுகோலுக்கும் உதவுகிறது அதற்கும் மேலாக செலவு அதிகரித்தால் அதற்கான காரணங்களை மீண்டும் நாம் தேட வேண்டும் அது கட்டுப்பாட்டுக்குள் இருந்தால் அது நல்லது நாம் குறிக்கோள்களை அடைந்துவிட்டோம் அதன்பிறகு நாம் அடுத்த நிறுவன அளவிலானமேக்ரோநுட்பத்திற்குத் திட்டமிடுகிறோம்அதுவரவு செலவுத் திட்டங்கள் ஆகும் மாஸ்டர் பட்ஜெட்டுகளைப் பற்றி நாம் பேசினோம் நெகிழ்வான பட்ஜெட்டுகளைப் பற்றி பேசினோம் பட்ஜெட்டில் நாம் என்ன செய்கிறோம் ஏன் பட்ஜெட்டைச் செய்கிறோம் பட்ஜெட்டில் என்ன இருக்கிறது பட்ஜெட்டின் முழு செயல்முறை என்ன இயக்க வரவுசெலவுத் திட்டத்திலிருந்து நிதி வரவுசெலவுத் திட்டம் வரை நாம் கண்டிருக்கிறோம் நாம் செலவுக்கான விற்பனையில் தொடங்குகிறோம் நாம் பட்ஜெட் செய்யப்பட்ட வருமான அறிக்கையுடன் முடிக்கிறோம் பின்னர் நாம் பட்ஜெட் செய்யப்பட்ட இருப்புநிலை வரை செல்கிறோம் எனவே இதன் பொருள் பட்ஜெட் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் கடந்த காலங்களில் அல்லது அதற்கு முன்னர் சேகரிக்கப்பட்ட தகவல்களின்அடிப்படையில் நாம் தயாரிக்கவேண்டும் எனவே பட்ஜெட்டின் முழு செயல்முறையும் திட்டமிடல் தான் ஆனால் இது ஒட்டுமொத்தமாக நிறுவனத்திற்கான மேக்ரோலெவல் திட்டமிடல் என்று அழைக்கப்படுகிறது ஒட்டுமொத்த நிறுவனத்திற்கும் செலவுத் தாள் என்பது ஒரு பொருளுக்கு மட்டுமே இதற்குப் பிறகு நிலையான செலவு செயல்முறை பற்றி பேசுகிறோம் நிலையான செலவில் விற்பனையைப் பொறுத்தவரை செலவைப் பொறுத்தவரை செலவின் வெவ்வேறு கூறுகளைப் பொறுத்தவரை சொல்லப்பட்ட மேல்நிலைகளைப் பற்றி தரங்களை அமைப்பது பற்றி நாம் மீண்டும் பேசினோம் எல்லாவற்றையும்எவ்வாறுகவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் வெவ்வேறு அலகுகளுக்கான உற்பத்தியின் நிலையான செலவு என்ன அல்லது நிறுவனத்தில் நாம் உற்பத்தி செய்கிற வெவ்வேறு தயாரிப்புகளுக்கானது என்னஎன்பதையும் மக்கள் கவனமாகவும் தெளிவாகவும்வைத்திருக்கிறார்கள் அந்த தரநிலைகள் ஒரு முறைஅனைவருக்கும் தெரிவிக்கப்படுகின்றன பொருள் கொள்முதல் முதல் முடிக்கப்பட்ட பொருளின் விற்பனை வரை உற்பத்தி செயல்பாட்டில் ஈடுபட்டுள்ள அலகுகள் மற்றும் துணைக்குழுக்கள் வரை தெரிவிக்கப்படுகின்றன எனவே இந்த முழு செயல்முறையிலும் இந்தமுழுமதிப்புச் சங்கிலியிலும் இது நிலையான பொருள் செலவாக இருக்க வேண்டும் இது நிலையானதொழிலாளர்செலவாக இருக்க வேண்டும் இதுநிலையான ஒட்டுமொத்தசெலவாகஇருக்க வேண்டும் மேலும் உற்பத்தியின்மொத்தசெலவைஅடைந்துபின்னர் மாறுபாடுகளைக் கணக்கிடுகிறோம் எனவே அங்கேயும் நாம் திட்டமிடுகிறோம் செயல்படுத்துகிறோம் பின்னர் நாம் தரங்களைத் தயாரிக்கும்போதும் திட்டமிடுகிறோம் பின்னர் உண்மையான செயல்திறன்மற்றும்தயாரிப்புகளை உற்பத்திசெய்கிறோம் பின்னர்இரண்டு செலவுகளைக் கணக்கிடுவது ஒரு செலவானது உற்பத்தி செலவாகும் மற்றும் இரண்டாவது பட்ஜெட் செலவு உண்மையான செலவு மற்றும் பட்ஜெட் செய்யப்பட்ட செலவு மற்றும் பின்னர் மாறுபாடுகள் அல்லது விலகல்களைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் எனவே இங்கு முதன்மை நோக்கம் செலவு கட்டுப்பாடு நிர்வாக கட்டுப்பாடு என்பது ஒரு பெரிய செயல்பாடாகும் இதில் எந்தவொரு நிறுவனத்தின் நிதி மற்றும் நிதி அல்லாத செயல்பாடுகளும் அடங்கும் ஆனால் செலவுக் கட்டுப்பாடு என்பது நிறுவனத்தின் ஒரே செலவு பகுதி அல்லது தயாரிப்புகளின் செலவு பகுதியுடன் இணைக்கப்பட்ட செயல்பாடாகும் பின்னர் அடுத்த பகுதிக்கு அதாவது விளிம்பு செலவுக்கு செல்கிறோம் விளிம்புச் செலவு என்பதுஒரு நுட்பம்என்றும்அழைக்கப்படுகிறது அங்கு நாம்சில காலம் சந்தை குறித்து பார்க்க திட்டமிட்டுள்ளோம் அந்த நிலை உகந்ததல்லஅல்லதுசந்தையில் சில வித்தியாசமான சவால்கள் தற்போதைக்கு வந்துள்ளன வரவிருக்கும் நேரத்தில் நிலைமை மேம்படும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் ஆனால் இந்த செயல்முறை மேம்படும் என்று கூறுகிறோம் ஆனால் தற்போது சந்தை இயக்கவியலில் சில தற்காலிக மாற்றங்கள் இருப்பதால் சந்தை மற்றும் சந்தையை இயக்குவது கடினம் என்று அர்த்தம் எனவே மாறி செலவை மீட்டெடுக்க முடியுமா என்பதை நாம் திட்டமிடுகிறோம் விளிம்பு செலவு மாறி செலவு அல்லது ஓரளவு செலவை மீட்டெடுக்க முடிந்தாலும் கூட நாம் மகிழ்ச்சியடைகிறோம் மேலும் நிலையான செலவைமீட்டெடுப்பதை ஒத்திவைப்போம் மீண்டும் கட்டுப்படுத்தும் ஒரு வகை நுட்பம் உள்ளது அதாவது வணிக நிறுவனங்கள் சிரமத்தின் போது அல்லது கடுமையான போட்டியின் போது அல்லது சந்தையில் வரும் சில அசாதாரண சூழ்நிலைகளை நீங்கள் கூறலாம் அடுத்ததாக நாம் செயல்பாட்டு அடிப்படையிலான செலவு பற்றி பேசுகிறோம் செயல்பாட்டு அடிப்படையிலான செலவினத்தின் கீழ் உற்பத்திக்கான துல்லியமான செலவை எவ்வாறு கணக்கிடுவது சரியான உற்பத்தி செலவு மற்றும் செலவை கட்டுக்குள் வைத்திருப்பது எப்படி என்று கற்றுக்கொண்டோம் ஆகவே மொத்த செலவு முறை அல்லது உறிஞ்சுதல் முறையைப் பயன்படுத்தும் செலவுத் தாளின் மாற்றீட்டைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் மொத்த செலவு முறையின் தவறானவற்றை ஒதுக்கி வைத்து சரிசெய்யப்பட்ட செலவு முறை என்ற கருத்தை இங்கே பயன்படுத்த முயற்சிக்கிறோம் எனவே நீங்கள் கற்றுக் கொண்ட அனைத்து நுட்பங்கள் குறித்து முழுமையாக பேசினாலும் இப்போது வரை நாம் கற்றுக்கொண்ட ஐந்து நுட்பங்களும் எங்காவது எதையாவது திட்டமிட்டு செயல்படுத்துகிறோம் பின்னர் உண்மையான செயல்திறனுடன் ஒப்பிட முயற்சிக்கிறோம் எனவே இங்கு முதன்மை நோக்கம் திட்டங்களை செயல்படுத்துதல் மற்றும் கட்டுப்படுத்துதல் மேலும் சுருக்கமாக நீங்கள் அதை ஒட்டுமொத்த நிர்வாக கட்டுப்பாட்டு அமைப்பு என்று அழைக்கிறீர்கள் எனவே இறுதியாக இதற்கு முன்னர் நிர்வாகக் கட்டுப்பாட்டு முறைமை என்ன என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நினைத்தேன் முழுமையான நிர்வாகக் கட்டுப்பாட்டை நாம் செயல்படுத்தவோ அல்லது அடையவோ என்ன வழி மற்றும் பொறுப்புக் கணக்கியல் சரியான கருத்து என்ன என்பதையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நினைத்தேன் எனவே இப்போது நிர்வாக கட்டுப்பாட்டு முறை பற்றி பேசலாம் நீங்கள் நிர்வாக கட்டுப்பாட்டு முறை குறித்து பேசும்போது அங்கு எழும் முதல் கேள்வி 'நிர்வாக கட்டுப்பாட்டு முறை என்றால் என்ன ' என்பதாகும் மேலும் தகவல்களைச் சேகரித்துப் பயன்படுத்துவதற்கான நுட்பங்களின் தர்க்கரீதியான ஒருங்கிணைப்பு இது இந்த விஷயத்தில் நாம் தகவல்களைச் சேகரித்து வருகிறோம் செலவு மற்றும் நன்மைபகுப்பாய்வின்வளாகத்தின் அடிப்படையில்முடிவெடுப்பதற்கான தகவல்களைப் பயன்படுத்துகிறோம் மேலும் செலவு நன்மையைவிடக் குறைவாக இருக்கிறதா என்பதைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் அந்த குறிப்பிட்ட விஷயத்தை செயல்படுத்துவோம் இல்லையெனில் நாம் அதை புறக்கணிப்போம் எனவே இது தகவல் சேகரிப்பின் முழுமையான செயல்முறையாகும் இது நிர்வாகத்திற்கு வழங்கப்படலாம் மற்றும் உயர் அல்லது நடுத்தர அளவிலான நிர்வாக முடிவெடுப்பதை எளிதாக்கும் எனவே இங்கே நாம் செய்வது மூன்று விஷயங்கள்

நாம் திட்டமிடல் மற்றும் கட்டுப்பாட்டைச் செய்கிறோம் நாம் உந்துதலுக்காகச் செல்கிறோம் மேலும் மதிப்பீட்டிற்கு செல்கிறோம் திட்டமிடல் மற்றும் கட்டுப்படுத்துவது குறித்து கடந்த காலத்தில் கற்று வந்தோம் நிலையான செலவை நாம் திட்டமிடல் மற்றும் கட்டுப்படுத்துவதற்கு பயன்படுத்துகிறோம் பட்ஜெட் மற்றும் சராசரி செலவையும் திட்டமிடல் மற்றும் கட்டுப்பாட்டுக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம் என்று நீங்கள் கூறலாம் எடுத்துக்காட்டாகஉங்கள் திட்டமிட்ட நோக்கங்கள் அடையப்பட்டுள்ளனஎன்று சொன்னால் நாம் எதைத் திட்டமிட்டிருந்தாலும் நம் குறிக்கோள்கள் அடையப்பட்டுள்ளன நம் மொத்த இலக்குகள் அடையப்பட்டுள்ளன எனவே என்ன நடக்கிறது நம் ஊழியர்கள் அனைத்து பங்குதாரர்களும் கீழிருந்து மேல் மேலிருந்து கீழாக அவர்கள் ஊக்கமளிக்க படுகிறார்கள் நாம் நிர்ணயித்த இலக்குகள் எதுவாக இருந்தாலும் அந்த இலக்குகளை நாம் அடைந்துவிட்டோம் அந்த தேவைகளையும் அந்த இலக்குகளையும் பூர்த்தி செய்ய முடிந்தது எனவே மீண்டும் நாம் ஊக்குவிக்கப்படுகிறோம் எனவே நிர்வாக கட்டுப்பாட்டு அமைப்பின் நோக்கம் ஒன்று உந்துதல் மற்றும் தொடர்ச்சியான மதிப்பீடு போன்றது நீங்கள் எந்த ஒரு நேரத்திலாவது ஊக்கம் அளிக்கப்படவில்லை என்று உணர்ந்தால் தொடர்ச்சியான மதிப்பீட்டு முறையின் செயல்முறைக்கு நாம் செல்கிறோம் விஷயங்களை மதிப்பீடு செய்கிறோம் நம்மைப் பற்றி நாம் தொடர்ந்து தெரிந்துகொள்கிறோம் நம்முடைய செயல்களுக்காக எங்கிருந்து தொடங்க வேண்டும் எங்கு செல்ல வேண்டும் இடையில் என்ன வெவ்வேறு தடைகள் உள்ளன அவற்றை எவ்வாறு அகற்றுவது மற்றும் இலக்கை எவ்வாறு அடைவது என்பதை உணர வேண்டும் எனவே திட்டமிடல் மற்றும் கட்டுப்பாடு அனைத்து பங்குதாரர்களின் ஊக்குவித்தல் மற்றும் தொடர்ச்சியான மதிப்பீடு ஆகியவைஎந்தவொரு நிறுவனத்திலும்மிகவும் திறமையானமற்றும் பயனுள்ளநிர்வாக கட்டுப்பாட்டு முறையைசெயல்படுத்துவதற்கான மூன்று முக்கியமான தூண்கள்ஆகும் இப்போது இந்த நிர்வாக கட்டுப்பாட்டு முறையைப் பற்றி நாம் பேசும்போது இந்த வகையான கட்டமைப்பை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் இந்த வகையான கட்டமைப்பில் நாம் இந்த விஷயத்தைத் தொடங்குவதாகக் கூறுகிறோம் இது போன்ற ஒன்றை நாங்கள் நிர்ணயித்த இலக்குகளுடன் தொடங்கி இலக்குகளை அளவிடலாம் என்று நீங்கள் கூறலாம் முதலில் நாம் எங்கு செல்ல விரும்புகிறோம் என்ற இலக்குகளை நிர்ணயிக்க வேண்டும் வரும் ஆண்டில் உதாரணமாக அடுத்த ஆண்டு 2020 நிறுவனத்தின் மொத்த சந்தை அளவு என்னவாக இருக்க வேண்டும் அதாவது சந்தையின் அளவு ஒட்டுமொத்தமாக நமக்குத் தெரியும் அந்த சந்தையில் நம் பங்கு என்னவாக இருக்க வேண்டும் என்பது நம் குறிக்கோளாக அமையும் உள்ளூர் சந்தையில் வெவ்வேறு நாடுகளின் சந்தையில் நாம் அடைய விரும்பும் விற்பனையின் நிலை என்னவாக இருக்க வேண்டும் உள்ளூர் நிறுவனம் என்று நாம் மகிழ்ச்சியடைகிறோமா அல்லது நாம் ஒரு தேசிய நிறுவனம் அல்லது சர்வதேச நிறுவனம் அல்லது ஒரு பன்னாட்டு நிறுவனம் அல்லது ஒரு நாடுகடந்த நிறுவனமாக மாற விரும்புகிறோமா நாம் இலக்குகளை நிர்ணயிக்கிறோமா ஒவ்வொரு தொழில் முனைவோர் ஒவ்வொரு தொழிலதிபரும் அவர்கள் ஒரு தொடக்கத்தைத் தொடங்கும்போதெல்லாம் அவர்களின் நோக்கம் என்னவென்றால் நான் இன்று இந்த நிறுவனத்தைத் தொடங்குகிறேன் எனது நோக்கம் இந்த நிறுவனத்தை 10 ஆண்டுகளில் தேசிய அளவில் பார்க்க விரும்புகிறேன் உதாரணமாக கர்சன்பாய் பட்டேல் மூலம் நிர்மா உருவாக்கப்பட்டபோது எனது தயாரிப்பு நிர்மா சலவை தூள் சந்தையில் நிச்சயமாக வெற்றிகரமாக இருக்க வேண்டும் என அவர் நினைத்திருக்க வேண்டும் அவர்ஆரம்பிக்கும்போது தயாரிப்பை இலவசமாகவிநியோகிக்கத் தொடங்கினார் பின்னர் அவர் வணிக மட்டத்தில் உற்பத்தியைத் தொடங்கி சந்தையில் விற்கத் தொடங்கினார் பின்னர் விற்பனையானது மக்கள் தயாரிப்பை விரும்பியபோது அவர் இலக்கை நிர்ணயித்திருக்க வேண்டும் சில காலத்திற்குப் பிறகு இந்த நிறுவனம் 5 அல்லது 10 ஆண்டுகளுக்குள் நான் அதை தேசிய மட்டத்திற்கு எடுத்துச் செல்வேன் அது நிர்மா ரசாயனங்கள் மற்றும் சோப்புகளாக மாறும் எனவே அவர் இலக்கை அடைவதில் மிகவும் வெற்றிகரமாக இருந்தார் என்று நான் நினைக்கிறேன் நீங்கள் தேசிய மட்டத்திற்கு செல்லும் இலக்கை அடைகிறீர்கள் பின்னர் அதே பகுதியில் நிலையாக இருக்கிறீர்களா என்று நீங்கள் சிந்திக்கலாம் நாம் வளர்ந்து நாட்டின் எல்லைகளை கடந்து மற்ற நாடுகளின் சந்தைகளுக்கு செல்ல வேண்டும் பின்னர் அது சர்வதேசமயமாக்கல் அல்லது உலகமயமாக்கல் செயல்முறை என்று அழைக்கப்படுகிறது அல்லது நாம் நம் நாட்டின் நான்கு சுவருக்குள் மட்டுமே இருக்க முடியும் நாம் வெளியே செல்ல முடியாது ஏன் என்றால் நாம் அந்த சந்தை குறித்தும் அந்த சந்தையின் அமைப்பு குறித்தும் தெரிந்து வைத்திருக்க மாட்டோம் ஏனெனில் நாம் நாட்டின் நான்கு சுவர்களுக்குள் இருப்போம் நாட்டின் நான்கு சுவர்களுக்குள் நாம் பன்முகப்படுத்தப்படுவோம் எனவே நிர்மா செய்ததைப் போல வெவ்வேறு தயாரிப்புகளைத் தயாரிக்கத் தொடங்குவோம் அவர்கள் மற்ற நாடுகளிலும் ஏஜென்சிகளைக் கொண்டுள்ளனர் ஆனால் ஒரு சர்வதேச நிறுவனமாக இந்தியாவுக்கு வெளியே உற்பத்தி வசதிகள் இல்லை அவர்கள் இந்தியாவுக்குள் மட்டுமே உற்பத்தி வசதி கொண்டுள்ளனர் பின்னர் அவர்கள் தங்கள் தயாரிப்புகளை மற்ற நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்கிறார்கள் எனவே நீங்கள்மற்ற நாடுகளில் இருந்தால் உங்கள் தயாரிப்புமற்ற நாடுகளில்காணப்படுகிறது பிறகு நீங்கள் ஒரு சர்வதேச நிறுவனம் ஆனால் ஒரு பன்னாட்டு நிறுவனம் அல்ல ஏனெனில் பன்னாட்டு நிறுவனத்திற்கு நீங்கள் உங்கள் சொந்த பொருளாதாரத்திற்கு வெளியே உற்பத்தி வசதியை உருவாக்க வேண்டும் எனவே அவர்களின் யுக்திகள் நாட்டின் நான்கு சுவர்களுக்குள் நமது உற்பத்திக்கு வசதியாக இருக்கும் நாட்டின் நான்கு சுவர்களுக்குள் தங்கி பின்னர் பன்முகப்படுத்தப்பட வேண்டும் எனவே அவை சோப்புகளில் இருந்து பன்முகப்படுத்தப்பட்டுள்ளன இப்போது அவர்கள் அழகு சாதனப் பொருட்கள் கலைப்பொருட்கள் மற்றும் சோப்புகளில் கவனம் செலுத்துகின்றனர் மேலும் கல்வியிலும் மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்துகின்றனர் எனவே வெவ்வேறு பகுதிகளில் கவனம் செலுத்துகின்றனர் எனவே பல்வகைப்படுத்துவதற்காக ஒட்டுமொத்தமாக நீங்கள் நிறுவனங்களின் குழுவை உருவாக்க வேண்டும் மேலும் ஒரு குழுவை முழு உரிமையாக மாற்றுவதில் நீங்கள் அக்கறை கொண்டுள்ளீர்கள் எனவே அந்த விஷயத்தில் இலக்குகளை நிர்ணயிப்பது இலக்குகளை அமைப்பது முதல் முக்கியமான விஷயம் பின்னர் அந்த இலக்குக்குளை அடைவதற்கு நீங்கள் திட்டமிடத் தொடங்குங்கள் முதல் ஒரு வருடத்தில் நாம் என்ன செய்யப் போகிறோம் இலக்குகளை நாம் எவ்வாறு அடையப் போகிறோம் அந்த இலக்குகளை நாம் எவ்வாறு சரியாக அடையப் போகிறோம் பின்னர் அந்தத் திட்டங்களின்படி உற்பத்தியின்அனைத்து காரணிகளையும் பொதுவானதாகக் கொண்டுவருகிறோம் பின்னர் செயல்படுத்துதல் மற்றும் உற்பத்தி செயல்முறையை தொடங்குகிறோம் இப்போது தொடர் மதிப்பீட்டு முறைக்கு செல்வோம் பின்னர் நம் முன்னேற்றத்தை கவனிப்போம் பின்னர் நமது செயல்திறன் குறித்து நாம் கண்காணிப்போம் நாம் அடுத்த பகுதியாக மதிப்பீடு மற்றும் வெகுமதி குறித்து பார்ப்போம் எதை நாம் திட்டமிட்டிருந்தாலும் அது நம் நோக்கங்களின்படி அல்லது சில நேரங்களில் நம் குறிக்கோள்கள் மற்றும் குறிக்கோள்களை விட அதிகமாக இருந்தது என்று கருதினால் நம் ஊழியர்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று கருதப்படுகிறது இது பாராட்டப்பட்டு மற்றும் அதற்கு சரியான வெகுமதி அளிக்கப்படுகிறது அதன்பிறகு நாம் பின்னூட்டங்களையும் எடுத்து பழைய குறிக்கோள்களை மீட்டமைப்பது சில நேரம் மேம்படுத்தப்பட்ட இலக்குகள் மேம்பட்ட குறிக்கோள்கள் மற்றும் புதியதாக அமையும் எனவே இது இலக்குகளை நிர்ணயித்தல் திட்டமிடுதல் மற்றும் செயல்படுத்துதல் அறிக்கையை கண்காணித்தல் பின்னர் மக்களை மதிப்பீடு செய்தல் மற்றும் வெகுமதி அளித்தல் மற்றும் இறுதியாக இலக்குகளை மீட்டமைத்தல் மேம்படுத்தப்பட்ட இலக்கு மேலும் பெரிய குறிக்கோள் என தொடர்ச்சியாக அமையும் எனவே இந்த விஷயத்தில் கருத்து மற்றும் கற்றல் ஒரு தொடர்ச்சியான செயல்முறை என்று நீங்கள் கூறலாம் இந்த பின்னூட்டமும் கற்றலும் நாம் இங்கே காண்பிக்கிறோம் ஏனென்றால் ஒவ்வொரு பகுதியிலும் நம் செயல்திறன் செயல்படுத்தல் மற்றும் கட்டுப்பாட்டின் ஒவ்வொரு அடியிலும் தொடர்ச்சியான கருத்து தேவை உதாரணமாக இலக்குகளை அமைக்க நாம் எண்ண இலக்கினை நிர்ணயித்திருந்தாலும் நாம் மிக எளிதாக அந்த இலக்குகளை அடைய முடியும் எனவே கற்றல் என்னவென்றால் அடுத்த முறை நாம் இலக்குகளை நிர்ணயிக்கும் போது அவை கொஞ்சம் பெரிய இலக்குகளாக இருக்க வேண்டும் நோக்கம்பெரிதாக இருக்குமானால் நாம் ஒரு படி மேலே செல்லலாம் திட்டமிடல் மற்றும் செயல்படுத்தல் பற்றி நாம் கூறியது வெவ்வேறு முறைகள் அல்லது சந்தையில் விற்பனை மற்றும் விநியோகம் அல்லது விளம்பரம் கூட இருக்கலாம் எனவே எந்த முறைகள் நல்லவை எந்த முறைகளில் முன்னேற்றம் தேவை எந்த முறைகள் கைவிடப்பட வேண்டும் என்று சில கருத்துக்களைப் பெற வேண்டும் எனவே வெவ்வேறு செயல்முறைகள் நாம் பின்பற்றும் அமைப்பு மற்றும் துணை அமைப்பிலிருந்து தொடர்ச்சியான பின்னூட்டம் தேவைப்படுகிறது அதன் அடிப்படையில் அந்த கற்றலின் அடிப்படையில் அடுத்த கட்டத்திற்கு நாம் செல்கிறோம் கண்காணித்தல் மூலமாகவும் மதிப்பீடுகள் மூலமாகவும் நாம் தொடர்ச்சியான கருத்தினை பெறுகிறோம் அந்த பின்னூட்டத்தின் அடிப்படையில்ஒட்டுமொத்த செயல்முறையை மேம்படுத்துவதற்காக நாம் செல்கிறோம் இது நிர்வாக கட்டுப்பாட்டு அமைப்பு பற்றியது நிர்வாகக் கட்டுப்பாட்டு முறையை நாம் எவ்வாறு எளிதாக்குவது என்பதை அடுத்த சில ஸ்லைடுகளில் வெவ்வேறு நுட்பங்கள் மூலம் தெரிவிக்கின்றன நிர்வாகக் கட்டுப்பாட்டு முறையை நாம் எவ்வாறு எளிதாக்க முடியும் என்பதை நான் உங்களுடன் விவாதிப்பேன் அடிப்படைகள் என்னென்ன இலக்குகளை அமைத்தல் திட்டமிடல் செயல்படுத்துதல் மற்றும் உங்கள் செயல்திறன் இலக்கு வரை உள்ளதா அளவைக் கொண்டிருக்கிறதா இல்லையா என்பதை அளவிடுதல் அது இல்லாவிட்டால் தோல்விகளில் இருந்து கற்றுக் கொள்ளுங்கள் அது சாதகமாக இருந்தால் மேலும் செல்லுங்கள் இந்த நிர்வாக கட்டுப்பாட்டு அமைப்பு செயல்முறைகளில் நாம் செய்ய விரும்புவது இதுதான் எனவே இது மேலும் விளக்கம் குறிக்கோள்கள் குறிக்கோள்கள் மற்றும் செயல்திறன் ஆகியவற்றை அமைத்தல் என்பதால் நீங்கள் திட்டமிடலில் இருந்து தொடங்க வேண்டும் அந்தபரந்ததிட்டமிடப்பட்ட சொல்லானது குறிக்கோள்களின் அடிப்படையில் உற்பத்தியின் அடிப்படையில் விற்பனையின் அடிப்படையில் லாபத்தின் அடிப்படையில் விநியோகத்தின் அடிப்படையில் விளம்பரத்தின் அடிப்படையில் சில குறிப்பிட்ட குறிக்கோள்களை அமைக்க வேண்டும் பின்னர் சில செயல்திறன் நடவடிக்கைகள் அடையாளம் காணப்பட வேண்டும் சில செயல்திறன் நடவடிக்கைகள் எடுத்துக்காட்டாக நம் தயாரிப்புக்கான சந்தையில் வெவ்வேறு உற்பத்தி முறைகள் உள்ளன எனவே எந்த முறை நமக்கு நல்லது எந்த முறை நமக்கு நல்லதல்ல எந்த முறையை பின்பற்ற வேண்டும் எந்த முறையை பின்பற்றக்கூடாது ஏனென்றால் எது மிகவும் செலவு குறைந்த மதிப்பு சேர்க்கும் அதிக பலனளிக்கும் என்கின்ற ஆராய்ச்சிக்கு பிற்பாடு அதற்காக நாம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் எனவே செயல்திறன் நடவடிக்கைகள் என்பது உற்பத்தியில் இருந்து உங்கள் விநியோகம் உங்கள் விளம்பரம் உங்கள் கட்டுப்பாடு குறித்தது உங்கள் நடவடிக்கைகள் முக்கியம் மற்றும் உயர் நிர்வாகமானது நிறுவன அளவிலான குறிக்கோள்கள் நடவடிக்கைகள் மற்றும் இலக்குகளை உருவாக்குகிறது இலக்குகளை அடைய தேவையான முக்கியமான செயல்முறைகளையும் அவை அடையாளம் காண்கின்றன முக்கியமான காரணிகள் யாவை நீங்கள் எல்லாவற்றையும் வைத்திருக்க முடியும் ஆனால் உதாரணமாக 24 மணி நேரமும் மின்சாரம் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் விரும்பிய நோக்கங்களை எவ்வாறு அடைய முடியும் எனவே மின்சாரம் நிறுவனம் அல்லது மின் அமைப்பு அல்லது மின் வாரியத்திடமிருந்து எந்த சக்தி வந்தாலும் அதை நாம் பயன்படுத்துவோம் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் பின்னர் மீதமுள்ள 24 மணி நேரத்திற்கு நாம் நம் சொந்த சக்தியை உருவாக்குவோம் மேலும் ஆலை 24 மணிநேரமும் சரியாக இயங்குவதை உறுதி செய்வோம் எனவே உங்களிடம் எல்லா காரணிகளும் இருப்பதை உணர வேண்டும் ஆனால் ஏதோ சில முக்கியமான காரணிகள் அல்லது உற்பத்தி சரியான இடத்தில் இல்லை அந்த உற்பத்திக்கு செல்வதற்கான வழிமுறைகளை நீங்கள் எவ்வாறு சிந்திக்க முடியும் என்பது முக்கியமான செயல்முறை மற்றும் மிகவும் முக்கியமானது என்பதாகும் எனவே எளிதில் கிடைக்கக்கூடிய மொத்த தேவையான உள்ளீடுகள் யாவை அவை எளிதில் கிடைக்கக்கூடியவை அல்லது அவை மிகவும் எளிதில் கிடைக்கக்கூடியவை மற்றும் மிகவும் கடினமான முறையில் கிடைக்கின்றன என்பதை அடையாளம் காணப்பட வேண்டும் கிடைக்கக்கூடிய வசதிகள் தடைகள் மற்றும் பிற விஷயங்களைச்சொல்லுங்கள் பின்னர் இறுதியாக உங்கள் உற்பத்தி செயல்முறை தொடர்ச்சியாகவும் வழக்கமானதாகவும் இருப்பதை உறுதிசெய்யும் ஒரு முடிவு எடுத்துக் கொள்ளுங்கள் குறிக்கோள்கள் அமைத்தல் குறிக்கோள்கள் மற்றும்பரிபூரணநடவடிக்கைகளைஅமைத்தல்அல்லது முக்கியமான செயல்முறை மேலாளர்கள் மற்றும் கீழ் நிலை மேலாளர்கள் ஒவ்வொரு நோக்கத்திற்கும் குறிப்பிட்ட செயல்திறன் நடவடிக்கைகளை உருவாக்குவது பற்றி நாம் பேசுகிறோம் ஒவ்வொரு குறிக்கோளுக்கும்குறிப்பிட்ட செயல்திறன் நடவடிக்கைகளை உருவாக்குகிறோம் உற்பத்தியின் உங்களது முக்கியமான காரணிகள்மூலப்பொருளாகவும் இருக்கலாம் அது சக்தியாகவும் இருக்கலாம் இது வேறு எந்த உள்ளீடாகவும் இருக்கலாம் இது சில தொழில்நுட்ப மனித சக்தியாகவும் இருக்கலாம் எனவே சிலர் பொறுப்பேற்கப்படுகிறார்கள் அவர்கள் அந்த அமைப்பின் ஸ்ட்ராடஜிக் நபர்கள் என்பதை உறுதிசெய்கிறார்கள் அந்த உள்ளீடுகள் எவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட வேண்டும் என்பதை உறுதிசெய்கிறவர்கள் அந்த உள்ளீடுகள் எங்கிருந்து ஒழுங்கமைக்கப்பட வேண்டும் என்பதை உறுதி செய்ய வேண்டும் இதனால் செயல்முறை முக்கியமானதாக இருப்பதால் அது எல்லா நேரத்திலும் கிடைக்கும் மேலும் இவை முக்கிய பங்கு வகிக்கப் போகிறது இப்போது அமைப்பு இலக்குகள் என்றால் என்ன அவற்றை எவ்வாறு அமைப்பது என்பது குறித்து பார்ப்போம் நன்கு வடிவமைக்கப்பட்ட நிர்வாக கட்டுப்பாட்டு அமைப்பு முடிவுகளை எடுக்கும் செயல்முறைக்கு உதவுகிறது மற்றும் ஒருங்கிணைக்கிறது மற்றும் அமைப்பு முழுவதும் தனிநபர்களை ஊக்குவிக்கிறது நன்கு வடிவமைக்கப்பட்ட நிர்வாக கட்டுப்பாட்டு அமைப்புமுடிவுகளை எடுக்கும் செயல்முறைக்குஉதவுகிறது ஒரு நல்ல நிர்வாகக் கட்டுப்பாடு அமைப்பானது மற்ற இலக்குகளை நிர்ணயிப்பதில் கூட நமக்கு உதவுகிறது செயல்முறைக்கு செல்லும் குறிக்கோள்களையும் தீர்மானிக்கிறது பின்னர் செயல்முறைக்கு என்ன இலக்கு என்பதையும் எந்த வகையான சிராய்ப்புகள் வருவதைக் கட்டுப்படுத்துவது எப்படி என்பதைக் குறிக்கும் மற்றும் அமைப்பு முழுவதும் தனிநபர்களை செயல்பட தூண்டுகிறது இது தொடர்ச்சியான உந்துதல் செயல்முறையாகும் நாம் நம் இலக்கை அடைந்தால் நாம் உந்துதலாக இருக்கிறோம் நாம் மேலும் கவனிக்கப் படுவோம் மீண்டும் ஊக்குவிக்கப் படுவோம் நீங்கள் இலக்கினை தீர்மானித்து உள்ளதால் இவை அனைத்தும் நடந்துள்ளது நாம் மிகச் சிறந்த வழியை உருவாக்குகிறோம் பின்னர் நீங்கள் செயல்திறனை அளவிடுகிறீர்கள் நீங்கள் கண்டுபிடிக்கிறீர்கள் உங்கள் செயல்திறன் மிகவும் சிறந்தது அல்லது விரும்பிய நிலைக்கு வந்துவிட்டது என்பதை கண்டுபிடித்துள்ளீர்கள் நாம் எதைச் செய்ய விரும்புகிறோமோ அதைச் செய்துள்ளோம் சிக்கலான செயல்முறைகள் இப்போது இது போன்றவையாக இருக்கும் ஒரு முக்கியமான செயல்முறை என்பது நிறுவன இலக்குகளை அடைவதை நேரடியாக பாதிக்கும் செயல்களின் தொடர் இது ஒரு சங்கிலி தொடர் இங்கே கொடுக்கப்பட்ட கட்டமைப்பு என்னவென்றால் இந்த தொகுதிகள் உங்களிடம் கொடுக்கப்பட்டுள்ளன எனவே ஒரு தொகுதி உள்ளது இரண்டாவது தொகுதி உள்ளது மூன்றாவது தொகுதி உள்ளது நான்காவது தொகுதி உள்ளது ஐந்தாவது தொகுதி உள்ளது எடுத்துக்காட்டாக இந்த மூன்றாவது தொகுதி இங்கே ஒரு முக்கியமான காரணியாகும் இப்போது உங்களிடம் மூலப்பொருள் இருந்தால் உங்களிடம்உழைப்பு இருக்கிறது உங்களிடம் உற்பத்தி செயல்முறை உள்ளது மேலும் சந்தையில் விநியோகிக்க உங்களுக்கு வழி இருக்கிறது என்று சொல்லுங்கள் ஆனால் மின்சாரம் கிடைக்கவில்லை என்றால் 24 மணிநேரத்தில் அல்லது ஒரு நாளில் குறைந்தது 20 மணிநேரம் எனவே உங்கள் முழு உற்பத்தி செயல்முறையும் தொந்தரவு அடைகிறது எனவே நீங்கள் அடையாளம் காண வேண்டிய முக்கியமான செயல்முறை என்ன எனவே எந்தவித தடையும் இங்கு இல்லை என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க முயற்சிக்க வேண்டும் முக்கியமான செயல்முறையை அடங்கியிருக்கும் வெவ்வேறு வழிமுறைகளை யாவை மேலும் எந்தவித தடையும் இல்லாமல் அனைத்தும் இந்த முறையில் சரியாக செல்கிறது என்பதற்காக தொழிலாளர்கள் மூலப்பொருள் சக்தி உற்பத்தி செயலாக்கம் செலவுகள் பின்னர் இறுதியாக உற்பத்தியை இடத்தில் இருந்து நிகழ்ச்சி நுகர்வு இடம் வரை அனைத்தும் சரியாக செல்கிறது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் விரும்பிய நோக்கங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கிடையில் ஒரு தடை இருந்தால் சக்தியைப் பெற முடியாது நீங்கள் ஒரு நாளைக்கு 1000 யூனிட்களை உற்பத்தி செய்வீர்கள் என்று நினைத்தீர்கள் ஆனால்ஒரு நாளைக்கு 20 மணிநேரம்மின்சாரம் கிடைத்தால் அது சாத்தியமாகும் மின்சாரம் கிடைக்கவில்லைஎன்றால் மின்சக்திக்கான மாற்று ஏற்பாடுகளையும் நாம் செய்யவில்லை என்றால் என்ன நடக்கும் உங்கள் இலக்கு அடையப்படாது எனவே இங்கே 1000 யூனிட் உற்பத்தியை அடைவதே முக்கியமான காரணி நிச்சயமாக அனைத்து காரணிகளும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் உள்ளீடுகள் சந்தையில் எளிதாக கிடைக்காது என்பதை நினைவில் வேண்டும் ஆகவே இந்த முக்கியமான செயல்பாட்டில் என்ன தடையாக இருக்கப் போகிறது என்பதை முன்கூட்டியே அடையாளம் காணவோ அல்லது கருதவோ முடியாவிட்டால் விரும்பிய குறிக்கோள்களை அடைய முடியாது என்று நான் நினைக்கிறேன் எனவே நாம் என்ன திட்டமிடுகிறோம் அதை எவ்வாறு செயல்படுத்துவது மற்றும் திட்டமிடல் செயல்படுத்தல் மற்றும் இறுதியாக என்ன நடந்தது என்பதை உறுதிப்படுத்துவது எப்படி என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் அதுகட்டுப்பாடுஎன்று அழைக்கப்படுகிறது முக்கிய வெற்றி காரணிகள்முக்கியமான காரணிகளைத் தவிர முக்கியமான வெற்றிக்கான காரணிகள் என அழைக்கப்படும் சில காரணிகளும் உள்ளன முக்கிய வெற்றி காரணிகள் நிறுவனத்தை அதன் இலக்குகளை நோக்கி நகர்த்துவதற்கு சிறப்பாக செய்யப்பட வேண்டிய செயல்கள் ஆகும் ஒவ்வொன்றாக அனைத்து நடவடிக்கைகளையும் செய்கிறது சிக்கலான காரணிகள் வேறுபட்டவை மிக முக்கியமான ஒன்று பகுத்தறிவு மிகவும் பயனுள்ளவை அது கிடைக்கவில்லை என்றால் உங்கள் செயல்முறை பாதிக்கப்படும் மற்றும் முக்கிய வெற்றிக் காரணிகள் அனைத்து முக்கியமான காரணிகளும் சரியான இடத்தில் இருப்பதை உறுதிசெய்கின்றன சரியான வரிசைமுறை மற்றும் செயல்முறை நன்கு முன் வரையறுக்கப்பட்டுள்ளது அதனால் நாம் எந்தவிதமான பிரச்சினையையும் எதிர்கொள்ளப் போவதில்லை எனவே இது முக்கிய செயல்களைக் குறிக்கிறது முக்கிய வெற்றிக் காரணிகளும் நமக்குத் தெரிந்திருக்கின்றன மேலும் அந்த தடைகள் அனைத்தையும் நாம் அகற்றப் போகிறோம் அவற்றை முன்கூட்டியே நன்கு அறிவோம் அவற்றை அகற்றும் நிலையில் இருக்கிறோம் எனவே அந்தமுக்கியமான காரணிகள்தவிரசிலமுக்கிய வெற்றி காரணிகளை அடையாளம் காண்பது மற்றொரு முக்கியமான பணியாகும் இப்போது நாம் மிக முக்கியமான கருத்துக்கு வருகிறோம் மிகவும் சுவாரஸ்யமான மற்றும் பொறுப்புக்கணக்கியலின்முக்கியமான கருத்து பொறுப்பு கணக்கியல் என்பது ஒரு நுட்பமாகும்இதுஒரு புதிய நுட்பமாகும் இது அடையாளம் காணப்பட்ட சமீபத்திய நுட்பமாகும் இது ஒரு பயனுள்ள நிர்வாக கட்டுப்பாட்டு முறையை செயல்படுத்தவும் உறுதிப்படுத்தவும் அடையாளம் காணப்பட்டுள்ளது வெவ்வேறு நுட்பங்கள் உள்ளன நான் இங்கு ஒவ்வொரு நுட்பம் குறித்தும் பேசுவேன் இப்போது அடுத்த சில ஸ்லைடுகளில் நான் சொல்லும் நிர்வாக கட்டுப்பாட்டு அமைப்பின் வெவ்வேறு நுட்பங்களைப் பற்றி பேசுவேன் இங்கே நாம் பேசப்போகும் முதல் விஷயம் முதல் மற்றும் மிக முக்கியமான நுட்பம் ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர் என்றால் முழு நிறுவனமும் வெவ்வேறு பொறுப்பு மையங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒரு நிறுவனம் பல குழுக்களாகப் பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு கூறுகளுக்கும் தனிப்பட்ட பொறுப்பு உள்ளது என்கின்ற அடிப்படையில் செயல்படுகின்றன ஒரு நிறுவனம் பிரிக்கப்பட்ட பல மையங்களாக அல்லது கூறுகளாக கொண்ட பல சிறிய அமைப்புகளாக கருதப்படுகிறது இதன் பொருள் இது மொத்த அமைப்பாகும் பின்னர்இந்த மையங்களுக்குள் நீங்கள் மேலும் துணை மையங்களைக் கொண்டுள்ளீர்கள் நிறுவனத்தின் இலக்கை நீங்கள் அடைய விரும்பினால் கீழ்க்கண்ட இரண்டும் முழுமையானதாக இருக்க வேண்டும் அனைத்து மையங்களின் நோக்கங்களும் பூர்த்தி செய்யப்பட்டவுடன் இறுதியாக நிறுவனத்தின் நோக்கங்கள் பூர்த்தி செய்யப்படும் எனவே நாம் என்ன செய்கிறோம் நாம் முழு நிறுவனத்தையும் வெவ்வேறு அலகுகள் மற்றும் துணைக்குழுக்களாகப் பிரிக்கிறோம் பின்னர் அந்த அலகுகளுக்கு தகுதியான நபர்களை நாம் பொறுப்பாளர்களாக ஆக்குகிறோம் மேலும் அவர்கள் பொறுப்பாளர்களாக மாற்றப்பட்டு பொறுப்புகளை ஏற்குமாறு செய்யப்படுகிறார்கள் இது நிறுவனத்தின் சிறந்த செயல்திறன் அலகு அல்லது துணைக்குழுவாக இருக்கும் என்பதை உறுதிசெய்கிறது அனைத்து உள்ளீடுகள் வெளியீடு தொடர்பான உதவிகளும் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது பின்னர் இறுதியாக அனைத்து பொறுப்பு மையங்களின் செயல்திறனை தனித்தனியாக மதிப்பீடு செய்ய முயற்சிக்கிறோம் எனவே நாம் இங்கு பொறுப்பு மையங்களைப் பற்றி பேசும்போது எங்களிடம் வெவ்வேறு மையங்கள் உள்ளன அந்த வெவ்வேறு மையங்களில் நீங்கள் பொறுப்பு மையங்களைப் பற்றி பேசும்போது உதாரணமாகச் சொல்லுங்கள் ஒன்று செலவு மையங்கள் என்று சொல்லுங்கள் அந்த மையங்கள் பொருள் கொள்முதல் பின்னர் உற்பத்தி செயல்முறைகள் விநியோக செயல்முறைஅவைஅனைத்தும் செலவு மையங்கள் ஆகும் பின்னர் நமக்கு முதலீட்டு மையங்கள் உள்ளன புதிய சந்தைகளில் நுழைவது அல்லது நிறுவனத்தின் ஒட்டுமொத்த உற்பத்தித் திறனை அதிகரிப்பது அல்லது நிறுவனத்தின் நீண்டகால உற்பத்தி முறையை எளிதாக்குவது மற்றும் உறுதிசெய்வது போன்ற பிற நடவடிக்கைகளை ஆதரிக்கும் செயல்களைச் செய்வதற்கு நீண்ட கால முதலீடுகளை நாம் செய்ய வேண்டும் எனவே அவை முதலீட்டு மையங்கள் என்றும் மூன்றாவது மையங்கள் இலாப மையங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன எனவே இலாப மையங்களைப் பற்றி பேசும்போது இது ஒரு உள்ளீட்டு மையமாக மட்டுமே இருக்க முடியும் என்பதைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் மூலப் பொருளில் நீங்கள் லாபத்தை எதிர்பார்க்க முடியாது ஆனால் விற்பனைத் துறை ஒரு இலாப மையம் சில நேரங்களில் விளம்பர துறை ஒரு இலாப மையமாக பார்க்க முடியும் ஏனென்றால் விளம்பரத்தில் நீங்கள் இவ்வளவு செலவு செய்தால் விற்பனையில் எவ்வளவு தாக்கம் இருக்கும் விற்பனையின் இறுதி வெளியீட்டில் எவ்வளவு தாக்கம் இருக்க வேண்டும் எனவே இந்த உப பிரிவுகளின் பயன்பாட்டின் அடிப்படையில் லாபம் முதலீட்டு மற்றும் செலவு மையங்கள் நாம் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் வெவ்வேறு மையங்கள் உருவாக்கப்படுகின்றன பின்னர் நீங்கள் அதைப் பற்றி சிந்திக்க வேண்டியிருக்கும் போது நீங்கள் வெவ்வேறு மையங்களை உருவாக்கும்போது முழு அமைப்பும் வெவ்வேறு அலகுகளாகப் பிரிக்கப்படுகின்றன நாம் இங்கிருந்து தொடங்குகிறோம் நாம் இங்கே முடிக்கிறோம் ஒரு பொறுப்பு மையம் இரண்டாவது பொறுப்பு மையம் மூன்றாவது பொறுப்பு மையம் நான்காவது பொறுப்பு மையம் மற்றும் கடைசியாக இது உறுதியான நிறுவனம் நிறுவனம் என்பதற்கு இது உதாரணமாக அமையும் ஆகவே இந்த செயல்முறையை இங்கிருந்து தொடங்கி இந்த கட்டத்தை எட்ட வேண்டும் எடுத்துக்காட்டாக 1000 அலகுகள் என்று இலக்கு சொன்னாலும் நாம் 1000 ஐ உற்பத்தி செய்ய விரும்புகிறோம் சந்தையில் விற்பனைசெய்ய செய்ய விரும்புகிறோம் எடுத்துக்காட்டாக அது அடையப்படவில்லை நம்மால் தயாரிக்கப்பட்ட 800 யூனிட்டுகளை மட்டுமே விற்க முடிந்தது அந்த 800 யூனிட்டுகளையும் சந்தையில் விற்க முடிந்தது இதன் பொருள் 200 அலகுகள் பற்றாக்குறை உள்ளது 200 அலகுகள் மற்றும் அந்த 200 அலகுகளில் ஏன் உற்பத்தியை விற்கவும் இலக்கை அடையவும் முடியவில்லை என்பதற்கு ஒரு பற்றாக்குறை உள்ளது நாம் இப்போது செயல்திறனைத் தேட வேண்டும் இதன் மூலம் வெவ்வேறு பொறுப்பு மையங்கள் உள்ளன வெவ்வேறு பொறுப்பு மையங்கள்ளில் பிரச்சினை எங்கு வந்துள்ளது யார் விரும்பிய முறையில் அல்லது விரும்பிய பாணியில் பங்களிப்பு செய்யவில்லை பிரச்சினை எங்கிருந்து வந்தது நாம் அதைத் தேடி சிக்கலை சரிசெய்ய வேண்டும் நீங்கள் முழு நிறுவனத்தையும் வெவ்வேறு பொறுப்பு மையங்களாகப் பிரிக்கவில்லைஎன்றால் காலத்தின் முடிவில் செயல்திறன் குறிக்கப்படவில்லை என்றால் "பிரச்சினைக்கு யார் காரணம் யார் பொறுப்பேற்க வேண்டும் " என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே இவை வெவ்வேறு முக்கிய வெற்றிக் காரணிகள் இவை வேறுபட்ட முக்கியமான வெற்றிக் காரணிகள் என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதாகும் இந்த செயல்திறனில் ஒவ்வொரு காரணிக்கும் ஒரு பங்கு உண்டு செயல்திறன் சிறந்ததாக இருக்கும்போது எல்லோரும் பங்களித்துள்ளனர் மற்றும் நாம் இலக்கினை அடைய முடிந்தது ஆனால் செயல்திறன் சந்தை வரை இல்லாத போது பங்களிப்பு செய்யாதவர்கள் தவறியவர்கள் குறைந்த செயல்திறனைக் கொடுத்தவர்கள் யார் ஏன் நிகழ்ந்தன என்பதை நாம் கண்டுபிடிக்க விரும்புகிறோம் பொறுப்பு மையங்கள் வெவ்வேறு பொறுப்பு மையங்கள் என அழைக்கப்படும் வெவ்வேறு அலகுகள் மற்றும் துணைக்குழுக்கள் பிரிவுகள் மற்றும் துணைப்பிரிவுகளாக நிறுவனம் பிரிக்கப்பட்டால் அது மிகவும் சாத்தியமாகும் எனவே விரும்பியதை விட செயல்திறன் எவ்வாறு குறைவாக இருந்தது மற்றும் அது எவ்வாறு என்பதைக் கண்டறியலாம் மேலும் நாம் அதை மேம்படுத்தலாம் எடுத்துக்காட்டாக முந்தைய நாட்களில் நம்மிடம் மின்சார வாரியம் என்று அழைக்கப்படும் சில அமைப்புகள் உள்ளன அவை நமக்கு மின்சாரம் வழங்கும் எனவே இன்றும் சமீபத்திய காலமும் கூட பெரும்பாலான மாநில மின் வாரியங்கள் நஷ்டத்தில் உருவாக்கும் நிலைமை இருந்தன அவற்றில் பெரும்பாலானவை லாபம் ஈட்ட முடியவில்லை என்னவென்றால் அவர்கள் செய்யும் உள்ளீடு எதுவாக இருந்தாலும் அவர்கள் செய்யும்முதலீடுஎதுவாக இருந்தாலும் மின்சக்தி உற்பத்திக்காக வருவாயின் பெரும்பகுதி சந்தையிலிருந்து வரவில்லை எனவே அந்த நேரத்தில் என்ன இருந்தது இது போன்ற மின்சார வாரியம் இருந்தது அவர்கள் தங்கள் செயல்திறனை இப்படி ஆரம்பித்து முடித்துக்கொண்டிருந்தார்கள் இடையில் எந்தவொரு பொறுப்பு மையமும் இல்லை உதாரணமாக முதலீடுமையமாக செய்தபோது ஆரம்பத்தில் நாங்கள் 100000 யூனிட் மின்சக்தியை உருவாக்கினோம் இறுதியாக சந்தையில் இதை விற்பனைக்காக கொண்டு சென்றபோது 60000 யூனிட் மின்சாரம் மட்டுமே சந்தையில் வந்துள்ளது எனவே என்ன நடந்திருக்கும் உங்கள் வருவாய் 60000 யூனிட்டுகளுக்கு மட்டுமே சமமாக வரும் மீதமுள்ள 40000 யூனிட்டுகளுக்கான இந்த வருவாய் சந்தையில் எங்காவது இழக்கப்படுகிறது உங்கள் வருவாயில் கிட்டத்தட்ட பாதிசந்தையில் எங்காவது இழக்கப்படும் போதுஅந்த அமைப்பின் எதிர்காலம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அந்த அமைப்பின் நிதி ஆரோக்கியம் என்னவாக இருக்கும் எனவே சந்தையில் நிலைமை மோசமடைந்து கொண்டிருக்கும் போது இந்த வாரியங்கள் புத்துயிர் பெற இப்போது நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று அரசாங்கம் நினைத்தது சில சமயங்களில் அவற்றை தனியார்மயமாக்குவது அல்லது சில தீர்வைக் கண்டுபிடிப்பது என்று பொருள் எனவே அந்த விஷயத்தில் அரசாங்கத்திற்கு நிதி தேவைப்பட்டது ஏனெனில் விரும்பிய அளவு நிதி கிடைக்கவில்லை அவர்கள் அவர்கள் நிதி கோரி ஆசிய அபிவிருத்தி வங்கியை அணுகினர் ஆசிய அபிவிருத்தி வங்கி அமைப்பைப் பற்றி தெரிந்து கொண்டபோது தீவிர இடைவெளிகள் கண்டறியப்பட்டது நீங்கள் உற்பத்தி செய்கிறீர்கள் என்று அவர்கள் கண்டறிந்தனர் நீங்கள் 100000 யூனிட்டை உருவாக்குகிறீர்கள் நீங்கள் இறுதியாக 60000 யூனிட்டுகளை சந்தைக்கு எடுத்துச் செல்கிறீர்கள் எனவே சந்தையில் 40000 யூனிட்டுகள் இழக்கப்படுகிறோம் நீங்கள் ஏன் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை நீங்கள் அதைச் செய்யாத வரை இந்த துறையகளின் அல்லது வாரியங்களின் நிலையை நீங்கள் மேம்படுத்த முடியாது எனவே அவர்கள் ஆம் என்றனர் இந்த வாரியங்களுக்கு நிதியளிக்க நாங்கள் தயாராக உள்ளோம் அவர்களுக்கு நிதி வழங்கினோம் ஆனால் இந்த அமைப்புகளில் சரியான பொறுப்பு கணக்கியல் முறையை உருவாக்க வேண்டும் என்ற முன் நிபந்தனையின் அடிப்படையில் அதனால் அவர்கள் என்ன செய்தார்கள் அப்போது அவர்கள் பிரித்து உருவாக்கலாம் என்றனர் இந்த மின் வாரியங்களை மீண்டும் உருவாக்கலாம் அல்லது மூன்று மையங்களாக புதுப்பிக்கலாம் ஒன்று உற்பத்தியோடு சம்பந்தப்பட்டது பின்னர் பரிமாற்றம் அதன் பின்னர் அது விநியோகம் உற்பத்தி மையங்களை பொது நிறுவனம் தனியார் நிறுவனம் யார் வேண்டுமானாலும் உருவாக்கலாம் பின்னர் அதை டிரான்ஸ்மிஷன் நிறுவனத்திற்கு வழங்க வேண்டும் பின்னர் டிரான்ஸ்மிஷன் நிறுவனம் அதை விநியோக நிறுவனத்திற்கு கொடுக்க வேண்டும் மற்றும் விநியோக செயல்முறை பொதுவாக தனியார்மயமாக்கப்பட வேண்டும் இதனால் எந்த அளவு சக்தி மக்களுக்கு சென்றாலும் அவர்கள் அதை சரியாகப் பயன்படுத்துகிறார்கள் மற்றும் நிதி திரும்ப செலுத்துகிறார்கள் எனவே சேகரிப்பு முறை பெரியது விநியோக முறை தனியார் துறையிடம் உள்ளது அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவே பெரும்பாலான மாநிலங்களில் இப்போதுவிநியோக பகுதி விநியோக நிறுவனங்களுடன் உள்ளது அவை பெரும்பாலும் தனியார் துறை சார்ந்த நிறுவனங்கள் ஆகும் டிரான்ஸ்மிஷன் துறை தனியார் வசம் உள்ளது மின் உற்பத்தி சார்புடைய நிறுவனங்கள் அரசு நிறுவனங்களால் நிர்வகிக்கப்படுகிறது அவர்கள் மின்சாரம் தயாரிக்கும் போது அதை அரசாங்க வாரியத்திற்கு விற்க வேண்டும் வாரியம் அதை உரிய இடங்களுக்கு அனுப்பும் பின்னர் அதை விநியோக நிறுவனங்களுக்கு கொடுப்போம் உதாரணமாகஇப்போதுஇந்த அமைப்பில் 40000 அலகுகள் இழப்பு ஏற்பட்டால் என்ன நடக்கும் இப்போது நாம் எளிதாக கண்டுபிடிக்க முடியும் நாங்கள் 100000 யூனிட்களை சரியாக உருவாக்கியுள்ளோம் இங்குள்ள நிலையான பரிமாற்ற இழப்புகளை கருத்தில் கொண்டு 95000 யூனிட்டுகளை எட்டியிருக்க வேண்டும் பரிமாற்ற மட்டத்தில் 95000 அலகுகள் எட்டப்பட்டுள்ளனவா நிலையான இயல்பான விநியோக இழப்புகளுக்கு இது மேலும் வழங்கிய பின்னர் 90000 மதிப்புள்ள வருவாய் அலகுகள் சேகரிக்கப்பட்டிருக்க வேண்டும் இந்த நோக்கங்கள் சிறப்பாக அடையப்பட்டிருந்தால் எல்லோரும் தனது வேலையைச் சரியாக செய்கிறார்கள் என்று பொருள்படும் ஆனால் இந்த உற்பத்தித்துறை 100000 அலகுகளுக்கானது இதன் பொருள் உற்பத்தி பொறுப்பு மையம் தனது பணியை நேர்மையாக செய்து வருகிறது ஆனால் பரிமாற்றம் 95000 அலகுகளை அடையவில்லை 90000 யூனிட்டுகள் மட்டுமே எட்டியுள்ளன அதாவது 5000 அலகுகள் எங்கே இழக்கப்பட்டுள்ளன அது உற்பத்தியிலிருந்து பரிமாற்றத்திற்கு எங்கோ இலப்பு இருக்கிறது அதன் பிறகு அது 90000 இல்லை என்றால் அது 80000 யூனிட்டுகள் பின்னர் 80000 யூனிட்டுகளுக்கான வருவாய் ஏன் சேகரிக்கப்பட்டுள்ளது 10000 அலகுகள் எங்கே போயின எனவே இந்த மின்சார வாரியம் ஆனது பிரிக்கப்பட்டு மீண்டும் உட் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொறுப்புகளுக்கான மையங்களாக மாறி செயல்படுகின்ற போது இந்த வாரியத்தின் உடைய செயல்பாடுகளை எளிதாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முடியும் லாபத்தை உறுதி செய்வதற்கான வேறு சில நுட்பங்களைச் அடுத்த வகுப்பில் நான் உங்களுடன் விவாதிப்பேன் மிக்க நன்றி